அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைபடம் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வரவேற்கிறேன் பிளேன் மற்றும் கோடு ப்ரொஜெக்ஷன் விரிவுரை எண் 40 இல் இருக்கிறோம் கடைசி வகுப்பில் பிளேன்களின் ப்ரொஜெக்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம் மற்றும் ஒரு உதாரணம் மூலம் துணை பிளேன்களைப் பற்றி பார்த்தோம் எடுத்துக்காட்டாக கடைசி வகுப்பில் ஒரு பென்டகனை பார்த்தோம் இது 30 மிமீ பக்கங்களைக் கொண்டது மற்றும் ஒரு பக்கத்துடன் 45 டிகிரி XY அச்சுக்கு சாய்ந்துள்ளது முன் பார்வை XY க்கு 45 டிகிரி சாய்ந்த ஒரு கோடு பின்னர் உண்மையான வடிவம் என்ன என்பதைக் கண்டுபிடித்தோம் எனவே அந்த எடுத்துக்காட்டுக்கு நாம் என்ன செய்தோம் முதலில் ஒரு பென்டகன் வழக்கமான பென்டகன் வரையப்பட்டது பக்கங்களில் ஒன்று இந்த XY அச்சுடன் 30 டிகிரி கோணத்தில் இருக்க வேண்டும் அதன்பிறகு இந்த புள்ளிகளை a e d c மற்றும் b புள்ளிகளை முன் தோற்றத்திற்கு ப்ரொஜெக்ட் செய்தோம் அங்கு முன் தோற்றம் 45 டிகிரி கோணத்தை உருவாக்குகிறது ஏனெனில் அளவுகளில் ஒன்று இந்த XY அச்சுக்கு 45 டிகிரி சாய்ந்திருக்கும் அதன்பிறகு இந்த தோற்றயில் இருந்து ஒரு உண்மையான வடிவத்தை வரைகிறோம் ஏனென்றால் முன் தோற்றம் மற்றும் பக்கவாட்டுத் தோற்றம் வழங்கப்படும்போது துணை பிளேன் வழிமுறை பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இந்த முன் தோற்றம் மற்றும் பக்கவாட்டுத் தோற்றம் ஆகியவற்றின் உண்மையான நீலத்திஇல் இருக்காது நாம் ஒரு துணை பிளேன் X1Y1 ஐப் பயன்படுத்தினோம் பின்னர் இந்த a b e c d புள்ளிகளைக் இந்த XY பிளேன்ற்கு இடையிலான தூரம் மற்றும் இந்த a1 b1 c1 மற்றும் d1 மற்றும் e1 புள்ளிகளுக்கான தூரம் ஆகியவற்றை ப்ரொஜெக்ட் செய்தோம் இந்த புள்ளிகளை சேருவதால் உண்மையான வடிவம் கிடைத்தது இன்றைய வகுப்பில் துணை பிளேன் பற்றி விரிவாகக் கற்றுக்கொள்வோம் இந்த துணை பிளேன் கிடைமட்ட பிளேன் அல்லது செங்குத்து பிளேன் அல்லது இரண்டையும் பொருத்து வரையப்பட வேண்டும் என்பதை பார்ப்போம் தொடங்குவோம் எனவே ஒரு துணை பிளேன் ஐ பற்றி வெவ்வேறு திட்டக் காட்சிகள் குறிப்பாக ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ்களால் இது உண்மையான நீளங்களைக் காட்ட முடியாது பின்னர் இந்த துணை பிளேன் முறையைப் பயன்படுத்துகிறோம் முன் தோற்றம் மேல் தோற்றம் மற்றும் வலது பக்க அல்லது இடது பக்க தோற்றகள் உண்மையான நீளங்களைக் காண்பிக்கும் மூன்று பிரதான பிளேன்களை தவிர வேறு பிளேன்கள் இந்த துணை பிளேன்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே நாம் ஒரு பிளேன் ஐ எடுக்கும்போது அது செங்குத்து பிளேன் கிடைமட்ட பிளேன் அல்லது சுயவிவர பிளேன் ஆக அல்ல ஆனால் கிடைமட்ட பிளேன் அல்லது செங்குத்து பிளேன் அல்லது இரண்டிற்கும் சாய்ந்திருக்கும் ஒரு பிளேன் அந்த பிளேன் இல் அந்த பொருளை நாம் ப்ரொஜெக்ட் செய்யும்போது நமக்கு உண்மையான வடிவம் கிடைக்கக்கூடும் வழக்கமாக இவை உண்மையான நீளத்தில் உள்ள விளிம்பிற்கு இணையாக வரையப்படுகின்றன மற்றும் இவை மூன்று முதன்மை ப்ரொஜெக்ஷன்ஸ் பிளேன்ஸ் ஏதேனும் ஒன்றுக்கு செங்குத்தாக இருக்கும் உண்மையான வடிவம் அல்லது உண்மையான நீளம் ஆகியவற்றை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த உண்மையான நீளம் அந்த திசையில் எவ்வாறு சீரமைக்கப்படுகிறது என்பதற்கான இந்த பிளேன் ஐ தேர்வு செய்கிறோம் இதனால் இந்த பிளேன் மற்ற பிளேன்களுடன் ஆர்த்தோகனல் அல்லது 90 டிகிரி இருக்கும் எனவே இரண்டு முக்கிய பிளேன்கள் உள்ளன ஒன்று துணை செங்குத்து பிளேன் மற்றொன்று துணை சாய்ந்த பிளேன் முதல் ஒன்றைப் பார்ப்போம் துணை பிளேன் தேர்ந்தெடுக்கப்பட்டது அது கிடைமட்ட பிளேன்க்கு செங்குத்தாக மற்றும் செங்குத்து பிளேன்க்கு சாய்ந்து உள்ளது ஒரு படத்தை வரைவோம் இது செங்குத்து பிளேன் மற்றும் இது கிடைமட்ட பிளேன் இது கிடைமட்ட பிளேன்ற்கு செங்குத்தாக இருக்க வேண்டும் ஆனால் செங்குத்து பிளேன்ற்கு சாய்ந்திருக்கும் அதாவது செங்குத்தாக அது அந்த திசையில் ஒரு பிளேன் ஆக இருக்கலாம் இது அத்தகைய வகையான பிளேன்னாக இருக்கலாம் அல்லது அது செங்குத்து பிளேன் உடன் சாய்ந்திருக்கலாம் எனவே பொதுவான சாய்வு கோணத்தில் இந்த துணை பிளேன் ஐ நாம் வரையப் போகிறோம் எனவே இது சாய்ந்த ஒன்று ஆனால் செங்குத்தாக இருக்கும் எனவே இந்த பிளேன் ஐ பற்றி தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இது செங்குத்து பிளேன் மற்றும் இது ஒரு கிடைமட்ட பிளேன் மற்றும் கிடைமட்ட பிளேன் உடன் 90 டிகிரி உருவாக்கும் ஒரு துணை பிளேன் உள்ளது ஆனால் இது செங்குத்து பிளேன் ஐ பொறுத்து ஒரு சாய்வு கோணத்தை உருவாக்குகிறது ஏனெனில் இந்த முழு பிளேன்இம் நாம் இணைக்க நேரிட்டால் அங்கே அது ஒரு கோணத்தை உருவாக்குகிறது நம்மிடம் இதுபோன்ற பிளேன்கள் இருந்தால் துணை ப்ளேனில் ப்ரொஜெக்ஷன்ஸ் செய்யப்பட்ட பொருளின் காட்சிகள் துணை முன் தோற்றம் என்று அழைக்கப்படுகின்றன அதேபோல் துணை பிளேன் இந்த திசையில் உள்ளது எடுத்துக்காட்டாக நாம் சில சதுர பிளாக் இருப்பதாக கூறலாம் இப்போது அந்த பிளேன் இல் ப்ரொஜெக்ட் செய்கிறோம் என்றால் நாம் பார்க்கப்போவது செங்குத்து பிளேன் இல் அந்த பொருளின் முழுமையான உயரம் இந்த உண்மையான உயரம் எதுவாக இருந்தாலும் அதை இந்த துணை செங்குத்து பிளேன்இல் பார்ப்போம் எனவே அந்த துணை முன் தோற்றம் மற்றும் துணை பிளேன் துணை செங்குத்து பிளேன் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் AVP என குறிக்கப்படுகிறது எனவே செங்குத்து பிளேன் உடன் சாய்ந்த கோணத்தை உருவாக்கும் சாய்ந்த பிளேன் இல் நாம் ப்ரொஜெக்ஷன்ஸ் செய்யப்போகிறோம் துணை பிளேன் செங்குத்து பிளேன்ற்கு செங்குத்தாக மற்றும் கிடைமட்ட பிளேன்ற்கு சாய்ந்திருக்கிறது இது செங்குத்து பிளேன் மற்றும் கிடைமட்ட பிளேன் இது செங்குத்து பிளேன் என்று அழைக்கப்படுகிறது இது கிடைமட்ட பிளேன் என்று அழைக்கப்படுகிறது இப்போது இது செங்குத்து பிளேன்ற்கு செங்குத்தாக உள்ளது ஆனால் கிடைமட்டபிளேன்ற்கு சாய்ந்துள்ளது அதாவது நான் அந்த வழியில் ஒரு பிளேன் ஐ வரைகிறோம் கொஞ்சம் வண்ணத்தைப் பயன்படுத்துவோம் இந்த பிளேன் பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் நாம் இதை நீட்டினால் அது கிடைமட்ட பிளேன் உடன் ஒரு கோணத்தை உருவாக்கப் போகிறது எனவே இந்த சாய்ந்த பிளேன் AIP என்று அழைப்போம் இந்த சாய்ந்த பிளேன் கிடைமட்ட பிளேன் உடன் ஒரு கோணத்தை உருவாக்கும் ஆனால் நாம் அளவிடும்போது இது எப்போதும் செங்குத்து பிளேன் உடன் டிகிரி இருக்கும் மேலும் அந்த வகையான பிளேன் துணை மேல் தோற்றம் என்றும் துணை பிளேன் துணை சாய்ந்த பிளேன் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே அந்த பிளேன்இல் நாம் பெறவிருக்கும் ப்ரொஜெக்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அது துணை மேல் தோற்றமாக மாறும் மற்றும் பிளேன் துணை சாய்ந்த பிளேன் என்று அழைக்கப்படுகிறது எனவே ஒரு துணை செங்குத்து பிளேன் இல் நாம் அடையப் போகும் ப்ரொஜெக்ஷன்ஸ் துணை முன் தோற்றம் என்றும் துணை சாய்ந்த பிளேன் இல் நாம் அடையப் போகும் ப்ரொஜெக்ஷன்ஸ் துணை மேல் தோற்றம் என்றும் அழைக்கப்படுகின்றன எனவே இந்த முழு பிளேன் கருத்தையும் நாம் பொதுமைப்படுத்தினால் முக்கியமாக முதன்மை பிளேன்கள் உள்ளன ஒன்று செங்குத்து பிளேன் மற்றொன்று கிடைமட்ட பிளேன் இவை முதன்மை பிளேன்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனல் கூடுதல் ஒன்று ப்ரொபைல் பிளேன் இது பொதுவாக இரு பிளேன்களுக்கும் ஆர்த்தோகனல் என்று கருதுகிறோம் இது கிடைமட்ட பிளேன் மற்றும் செங்குத்து பிளேன் ஆகிய இரண்டிற்கும் செங்குத்தாக உள்ளது மற்ற பிரிவுகள் துணை செங்குத்து பிளேன் என்று அழைக்கப்படுகின்றன இது கிடைமட்ட பிளேன் உடன் 90 டிகிரி கோணத்தை உருவாக்குகிறது செங்குத்து பிளேன் உடன் ஒரு கோணத்தை உருவாக்குகிறது எனவே எந்தவொரு ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆக இருந்தாலும் இது செங்குத்து பிளேன் கிடைமட்ட பிளேன் மற்றும் துணை பிளேன் அல்லது துணை செங்குத்து பிளேன் ஆகியவற்றுக்கு என்று கருத விரும்புகிறோம் அதற்காக மட்டுமே நாம் இந்த ப்ரொஜெக்ஷன்ஐ எடுக்க முடியும் இந்த ப்ரொஜெக்ஷன்ஐ எடுத்தவுடன் இந்த சாய்வான கோணத்திற்கு ஏற்ப இந்த துணை செங்குத்து பிளேன்ஐ மாற்ற வேண்டும் இதேபோல் இது துணை சாய்ந்த பிளேன் மற்றும் துணை மேல் பார்வைகள் என்றால் நம்மிடம் இருப்பது துணை சாய்ந்த பிளேன் கிடைமட்ட பிளேன் உடன் ஒரு கோணத்தை உருவாக்குகிறது இது எப்போதும் செங்குத்து பிளேன்உடன் செங்குத்தாக இருக்கும் எனவே செங்குத்து பிளேன் கிடைமட்ட பிளேன் மற்றும் துணை பிளேன் ஆகியவற்றுக்கு இடையில் இருக்கும் எந்தவொரு பொருளும் நாம் அதைப் பார்க்கப் போகிறோம் என்றால் அதன் ப்ரொஜெக்ஷன்ஸ் இந்த சாய்ந்த பிளேன் இல் இருக்கும் இந்த அச்சு பற்றி நாம் ப்ரொஜெக்ஷன்ஸ் உருவாக்குகிறோம் கடைசி வகுப்பில் இந்த பென்டகனைப் பார்த்தோம் அந்த பென்டகன் துணை பிளேன் இல் ஒரு குறிப்பிட்ட கோணத்தை உருவாக்கும் வகையில் உருவாக்கியுள்ளோம் எனவே அடுத்த இரண்டு வகுப்புகளில் கோடுகள் பிளேன்கள் மற்றும் திடப்பொருட்களுக்காக இந்த துணை பிளேன்களைப் பற்றி மேலும் அறிந்து கொள்வோம் முதலாவதாக துணை செங்குத்து பிளேன் இல் ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் எவ்வாறு உருவாக்குவது என்பதைக் கற்றுக்கொள்வோம் ஒரு p புள்ளியுடன் தொடங்குவோம் இங்கே இது செங்குத்து பிளேன் கிடைமட்ட பிளேன் மற்றும் எங்கள் துணை பிளேன் இருக்கிறது இது ஒரு துணை செங்குத்து பிளேன் ஏனெனில் இது இந்த கிடைமட்ட பிளேன்ஐ பொறுத்து 90 டிகிரி கோணத்தை உருவாக்குகிறது ஆனால் செங்குத்து பிளேன் உடன் ஒரு சாய்வு கோணத்தை உருவாக்குகிறது எனவே நம்மிடம் உள்ள செங்குத்து பிளேன் எதுவாக இருந்தாலும் அதைப் பொறுத்தவரை ஒரு கோணம் உள்ளது அதனால்தான் இந்த பிளேன் துணை செங்குத்து பிளேன் என்று அழைக்கிறோம் ஒரு புள்ளி b உள்ளது இந்த b புள்ளியை செங்குத்து பிளேன் மற்றும் கிடைமட்ட பிளேன் ஆகியவற்றில் நாம் ப்ரொஜெக்ட் செய்கிறோம் என்றால் அதன் ஆய அச்சுகள் இது இங்கே P ஆகும் மற்றும் அதை ப்ரொஜெக்ட் செய்தால் இது b ஆக இருக்கும் இப்போது இந்த VP க்கு p ஐ ப்ரொஜெக்ட் செய்கிறோம் என்றால் செங்குத்து பிளேன்இல் நாம் உண்மையான நீளத்தை காணமுடியும் இது கிடைமட்ட பிளேன்ற்கு மேலே உள்ள உயரம் நாம் பார்க்கப்போகும் உண்மையான நீளம் இது எனவே நாம் செங்குத்து பிளேன்இல் ப்ரொஜெக்ட் செய்கிறோம் என்பதை பார்ப்போம் இந்த P புள்ளியை இந்த துணை செங்குத்து பிளேன்இல் நாம் மீண்டும் ப்ரொஜெக்ட் செய்யும்போது நாம் பார்க்கப் போகும் உயரம் m இது கிடைமட்ட பிளேன்ற்கு மேலே உள்ள உயரம் ஏனெனில் இது செங்குத்து பிளேன் மற்றும் துணை பிளேன் p என்ற குறியீட்டைப் பயன்படுத்துகிறோம் இது முதல் துணை பிளேன் இந்த புள்ளி P இன் கீழ்ப்புறமாக ப்ரொஜெக்ஷன்ஸ் செய்தாள் அது P மற்றும் அங்கே ப்ரொஜெக்ஷன்ஸ் செய்தாள் அது o1 என அழைக்கப்படும் எனவே இந்த P புள்ளியின் ஆயத்தொகுப்புகள் துணை பிளேஇல் o1 p1 என ப்ரொஜெக்ஷன்ஸ் செய்ய வேண்டும் வழக்கமாக இந்த புள்ளி P அந்த வழியில் அமைக்கப்படும் போது துணை பிளேன் செங்குத்து பிளேன்ஐப் பொறுத்து ஒரு பை கோணத்தை உருவாக்கிறது துணை பிளேன் செங்குத்து பிளேன்ஐப் பொறுத்து உருவாக்கும் கோணத்தை பை என குறிப்பிடலாம் p என்பது எப்போதும் VP இன் ப்ரொஜெக்ஷன்ஸ் மற்றும் p என்பது HP இல் உள்ள ப்ரொஜெக்ஷன்ஸ் p 1 என்பது AVP துணை செங்குத்து பிளேன் இல் உள்ள ப்ரொஜெக்ஷன்ஸ் உண்மையான நீளம் நாம் எங்கே காணலாம் குறிப்பாக அத்தகைய புள்ளிகளுக்கு கிடைமட்ட பிளேன் இல் இருந்து மேலே உள்ள உயரம் ஆகும் VP இல் அது m என்று பார்ப்போம் மற்றும் துணை முன் பார்வையில் பார்ப்போம் இந்த பிளேன் ஐ சுழற்றினால் அது முன் பார்வையாக மாறும் அதை அந்த திசையில் சுழற்றுங்கள் பின்னர் இந்த துணை பிளேன்இன் முன் பார்வையாக இருப்பதைக் காண்போம் மேலும் இந்த அச்சு X1Y1 பற்றி சுழற்றுகிறோம் எனவே இந்த X1 புள்ளியை நிலையாக வைத்து சுழற்றுங்கள் இதன் மூலம் நாம் அதைப் பார்க்கும் நிலையில் இருப்போம் வேறு வழி அதை மூன்று பரிமாணங்களில் பாருங்கள் முன் தோற்றம் இங்கு உள்ளது மற்றும் மேல் தோற்றம் இங்கு உள்ளது நாம் வரைந்தால் ஒரு கோடு இருக்கிறது அந்தக் காட்சிகளை மீண்டும் வரையலாம் இது முன் தோற்றம் இது மேல் தோற்றம் இந்த வரி X1 கிடைமட்ட பிளேன் உடன் ஒரு சாய்வு கோணத்தை உருவாக்குகிறது எனவே இங்கே எங்காவது இதுபோன்ற X1 Y1 பிளேன்ஐ உருவாக்குகிறோம் இது கிடை மட்டத்தை பொருத்து ஒரு கோணத்தை உருவாக்குகிறது எனவே இந்தக் கோணத்தை பை கோணமாக பார்க்கிறோம் இந்த துணை பிளேன் X1Y1 ஐ வரைகிறோம் இந்த புள்ளிகள் தகவல்களை இங்கிருந்து ப்ரொஜெக்ட் செய்யவும் p புள்ளியை நாம் ப்ரொஜெக்ட் செய்கிறோம் என்றால் அது அங்கு ப்ரொஜெக்ட் செய்யப்படுகிறது இதேபோல் இந்த புள்ளி p அங்கு வந்து அந்த இடத்திற்கு செல்கிறது எனவே சில புள்ளிகளை ப்ரொஜெக்ட் செய்கிறோம் என்றால் இந்த புள்ளியை நாம் அந்த புள்ளிக்கு ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் பின்பு அது இங்கே வருமாறு சுழற்ற வேண்டும் பின்பு இந்த p புள்ளி அங்கு ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டுள்ளது அது அந்த இடத்திற்கு துணை பிளேன் இல் வரும் மற்றும் அது இந்த கோட்டுக்கு இணையாக வரும் எனவே அந்த வரிக்கு இணையாக நாம் புதிய நிலை ப்ரொஜெக்ட் செய்யும்பொழுது காட்சிகளை உருவாக்க ஒரு புதிய நிலையை கொண்டு வருவோம் எனவே இந்த HP ஐ 90 டிகிரி சுழற்றுவதன் மூலம் அதை VP யில் பிளேன்ற்கு கொண்டு வரவும் எனவே திரும்பிச் செல்வோம் எனவே இதை இந்த HPக்கு 90 டிகிரி சுழற்ற வேண்டும் இதனால் இந்த பிளேன் ஐ நாம் பெறுவோம் இதை இந்தப் பகுதியில் சுழற்ற வேண்டும் இந்த HP VP யுடன் ஒரு பிளேன்இல் அமைந்தவுடன் AVP X1Y1 வரியைச் பொறுத்து சுழற்ற வேண்டு எனவே அது கிடைமட்ட பிளேன் மற்றும் செங்குத்து பிளேன் ஆகிய இரண்டுடன் சேர்ந்த பிளேன் ஆக மாறுகிறது எனவே இங்கே நாம் அதை சித்திரமாக காட்டுகிறோம் நாம் X1Y1 ஐ சுழற்றப் போகிறோம் அதனால் அது ஒரு பை கோணத்தை உருவாக்குகிறது அந்த முழு விஷயமும் AVP பிளேன் இந்த பார்வை துணை முன் பார்வை பின்பற்ற வேண்டிய படிகள் அதை ஒரு எடுத்துக்காட்டு மூலம் தேர்ந்தெடுப்போம் அதே புள்ளி p அதன் முன் தோற்றம் மற்றும் மேல் தோற்றம் இரண்டுமே உள்ளன முதலில் XY கோடு வரைய வேண்டும் மற்றும் அதில் P மற்றும் p புள்ளிகளை குறிக்க வேண்டும் எனவே முதலில் நாம் என்ன செய்வோம் XY பிளேன் நாம் வரைவோம் பின்னர் புள்ளி P மற்றும் p ஐ குறிக்க வேண்டும் எனவே முன் பார்வையில் p மற்றும் மேல் பார்வையில் p புள்ளி ஆகியவற்றை நாம் வரைவோம் பின்னர் இரண்டாவதாக துணை செங்குத்து பிளேன் அதை VP க்கு phi கோணத்தில் சாய்ந்துள்ளது எனவே ஏற்கனவே XY அச்சு p மற்றும் p ஐ அறிவோம் சிறிது தூரத்தில் X1 Y1 என்ற கோட்டை வரையவும் ஆனால் இது செங்குத்து பிளேன் ஐ பொறுத்து ஒரு பை கோணத்தில் இருக்க வேண்டும் எனவே அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் XY ஐப் பொறுத்து இருக்கிறது இந்த பிளேன் இங்கே அல்லது அங்கேயும் இருக்கலாம் எனவே எந்தவொரு தன்னிச்சையான தூரத்திலும் இந்த பிளேன் ஐ நிர்மாணிக்கும் நிலையில் நாம் இருக்க வேண்டும் புள்ளி P மேலே m உயரத்தில் உள்ளது அதாவது மேலே உள்ள உயரம் செங்குத்து பிளேன்இல் பார்ப்போம் எனவே o p என்பது m துணை முன் தோற்றம் p1 X1Y1 கோட்டிற்கு மேலே m உயரத்தில் இருக்கும் ஏனென்றால் p புள்ளி நாம் அதை துணை செங்குத்து பிளேன்இல் ப்ரொஜெக்ட் செய்கிறோம் எனவே X1Y1 அச்சு அது மறுபுறத்தில் மேலே இருக்கும் எனவே இது அந்த புள்ளிக்கு மேலே உள்ள X1Y1 அச்சு ஏனெனில் இது செங்குத்து பிளேன் ப்ரொஜெக்ஷன்ஸ் முன் தோற்றத்தில் இருக்கும் எனவே இது p1 ஆக இருக்கும் மேலும் இந்த m தூரத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் ஏனெனில் முன் தோற்றத்தில் நாம் காண்பது உண்மையான நீளம் இந்த முன் தோற்றம் ஒரு செங்குத்து பிளேன் விஷயத்திற்கு மேலே இருக்கலாம் அல்லது AVP என்பது முன் தோற்றமாக இருக்கும் P1 ஐக் குறிக்கும் பிறகு நாம் o1 ஐ அளந்தால் இது ஒரு குறுக்குவெட்டு புள்ளி p1 o1 p1 என்பது op op க்கு சமம் இதுபோல்தான் குறிக்க வேண்டும்